செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் இந்த சொற்பொழிவுக்கு வரவேற்கிறோம் முந்தைய சொற்பொழிவில் அக்சஸ் கன்ட்ரோல் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம் இருந்தது மேலும் டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் கொள்கைகளையும் திறன்கள் அக்சஸ் கன்ட்ரோல் பட்டியல் மற்றும் ஆரம்பகாலத்தில் அக்சஸ் கன்ட்ரோல் மேட்ரிக்ஸ் இருந்த படிவம் பயன்படுத்தி அதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதைப் பார்த்தோம் எனவே இந்த சொற்பொழிவில் யூனிக்ஸ் பாதுகாப்பு வழிமுறைகளைப் பார்ப்போம் இது யூனிக்ஸ் இயக்க முறைமையில் அக்சஸ் கன்ட்ரோல் அடைய டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் நுட்பமாகும் எனவே யுனிக்ஸ் இயக்க முறைமையில் உங்களிடம் பாடங்கள் மற்றும் பொருள்கள் உள்ளன பாடங்கள் பயனர்கள் மற்றும் குழுக்களாக வரையறுக்கப்படுகின்றன நிச்சயமாக இந்த சிறப்பு பொருள் நம்மிடம் உள்ளது இது சூப்பர் யூசர் அல்லது அமைப்பின் வேர் ஒரு பயனர் உருவாக்கும் செயல்முறைகளும் பாடங்கள் மற்றும் அடிப்படையில் அவை மரபுரிமை குறிப்பிட்ட பயனருக்கு உள்ள அனைத்து அனுமதிகள் மற்றும் சலுகைகள் எனவே பொருள்கள் மறுபுறம் கோப்புகள் கோப்பகங்கள் சாக்கெட்டுகள் செயல்முறைகள் செயல்முறை நினைவகம் கோப்பு விளக்கங்கள் மற்றும் பலவற்றிலிருந்து மாறுபடலாம் ஒவ்வொரு பரிந்துரையில் யூனிக்ஸ் குறிப்பிட்ட பொருள்களில் பாடங்கள் கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அக்சஸ் உரிமைகளை வரையறுக்கிறது எனவே ஒரு யூனிக்ஸ் பரிந்துரைக்கும் மற்றொன்றுக்கும் இடையில் நுட்பமான வேறுபாடுகள் இருக்கும் எனவே யூனிக்ஸ் உள்நுழைவு செயல்முறையுடன் தொடங்குவோம் கணினிக்கான உள்நுழைவு செயல்முறை துவக்க நேரத்தில் தொடங்கப்பட்டு அது சூப்பர் யூசர் சலுகைகளுடன் இயங்குகிறது எனவே இது ஒரு பயனர்பெயர் மற்றும் கடவுச்சொல்லைக் கோருகிறது எனவே பயனர் கடவுச்சொல்லில் நுழையும்போது ஒரு கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் சேமிக்கப்பட்ட கடவுச்சொல் மீது பயன்படுத்தப்படுகிறது மற்றும் இதன் விளைவாக கடவுச்சொல்லின் ஹாஷ் என்று அழைக்கப்படுகிறது இப்போது அனைத்து பயனர்களும் அவற்றுடன் தொடர்புடைய ஹாஷ் கடவுச்சொற்களும் etcshadow என்ற கோப்பில் சேமிக்கப்பட்டுள்ளன எனவே என்ன நடக்கிறது என்பது உண்மையில் உள்ளிடப்பட்ட கடவுச்சொல்லுக்கு மற்றும் ஹாஷ் கணக்கிடப்பட்டால் இது etcshadow இல் உள்ள பயனர் நுழைவுடன் ஒப்பிடப்படுகிறது பயனர் லாகின் தொடர்புடைய ஹாஷ் கடவுச்சொல்லுடன் சேமிக்கப்பட்ட கோப்பில் இந்த நுழைவுக்கு இடையில் பொருந்தினால் மட்டுமே உள்நுழைவு அனுமதிக்கப்படுகிறது எனவே லாகின் செயல்முறை வெற்றிகரமாக முடிந்ததும் என்ன நடக்கும் என்பது மற்றொரு கோப்பு அணுகப்பட்டது எனவே இந்த கோப்பு etc password கோப்பாகும் இது குறிப்பாக லினக்ஸ் அமைப்புகளில் உள்ளது மற்றும் இது பயனரைப் பற்றிய பல்வேறு தகவல்களைக் கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக இது யுஐடி ஜிட் மற்றும் குழுக்கள் என அழைக்கப்படுகிறது எனவே யுஐடி என்பது பயனர் அடையாளங்காட்டியாகும் இது ஒரு எண் மற்றும் அந்த குறிப்பிட்ட பயனர் குழுவை தனித்துவமாக அடையாளம் காண இது பயன்படுகிறது ஜிட் இது ஒரு குழு அடையாளங்காட்டியாகும் இது பயனர் விரும்பும் குழுவை அடையாளம் காணும் மேலும் இது மற்ற விஷயங்களுடன் etc password இல் குறிப்பிட்ட பயனரின் ஹோம் அடைவுக்கு தொடர்புடைய உள்ளீடுகளும் உள்ளன பயனர் அடையாளங்காட்டிகள் அல்லது யுஐடிகளைப் பார்க்கும்போது ஒவ்வொரு பயனருக்கும் ஒரு தனித்துவமான பயனர் அடையாளங்காட்டி மற்றும் குழு அடையாளங்காட்டி வழங்கப்படுகிறது 0 இன் யுஐடி ரூட்ஸ் பயனர் ஐடியாகக் கருதப்படுகிறது இப்போது ஒரு கணினி அழைப்பு உள்ளது இது செட்யுஐடி என அழைக்கப்படுகிறது இது ஒரு பயனர் அடையாளங்காட்டி என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்முறையின் பயனர் ஐடியை அமைப்பதே கணினி அழைப்பு செய்யும் எனவே இந்த செயல்முறை செயல்படுத்தும்போது அது குறிப்பிட்ட பயனர் ஐடியுடன் செயல்படும் இப்போது நாம் இதற்குச் சென்றால் லாகின் செயல்முறை ரூட்டாக இயங்குகிறது மற்றும் கடவுச்சொல் சரிபார்க்கப்பட்டால் அது குறிப்பிட்ட பயனருக்கு ஒரு ஷெல் உருவாக்கும் எனவே அடிப்படையில் இந்த ஷெல் பின்வருமாறு உருவாக்கப்படுகிறது எனவே நீங்கள் லாகின் செயல்முறையைச் சொல்ல அனுமதித்திருப்பீர்கள் இந்த லாகின் செயல்முறைக்குள் நீங்கள் கடவுச்சொல்லைப் பெற்று கடவுச்சொல்லை சேமித்த ஹாஷுடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் இது உண்மையாக இருந்தால் பின்னர் நாம் சைல்ட் செயல்முறையை ஃபோர்க் செயல்முறையாக்கலாம் நாம் என்ன செய்கிறோம் என்றால் பயனர்கள் அடையாளங்காட்டியுடன் தொடர்புடைய செட்யுஐடி ஐ அமைத்து பின்னர் பாஷ் ஷெல்லை இயக்குவோம் எனவே இங்கே நாம் காண்பது என்னவென்றால் உள்நுழைவு செயல்முறை சூப்பர் யூசர் சலுகைகளுடன் இயங்கினாலும் இதை உண்மையில் ஒப்பிட்டு வெற்றிகரமாக பயனரை அங்கீகரிக்கும் போது இது ஃபோர்க் ஒரு செயல்முறை குறிப்பிட்ட பயனருடன் தொடர்புடைய யுஐடியை மாற்றுகிறது பின்னர் ஷெல்லை இயக்குகிறது எனவே ஷெல் இயங்கும்போது அது அந்த குறிப்பிட்ட பயனரின் யுஐடியுடன் இயங்குகிறது இப்போது அந்த குறிப்பிட்ட பயனரால் செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு நிரலும் பேரன்ட் செயல்முறையிலிருந்து பயனர் ஐடியை தானாகவே பெறும் பயனர் உண்மையில் இயக்கும் அனைத்து செயல்முறைகளுக்கும் அந்த குறிப்பிட்ட பயனருடன் தொடர்புடைய ஒரு யுஐடி மிகவும் ஒத்த வழியில் அந்த அமைப்பின் ஒவ்வொரு பயனரும் ஒரு குறிப்பிட்ட குழுவோடு தொடர்புடையது எனவே குழு அடையாளங்காட்டியுடன் தொடர்புடையது செட்யுஐடி போலவே ஒரு செட்ஜிஐடி உள்ளது இது ஒரு குழு அடையாளங்காட்டியைக் கொடுத்தது இது குழு ஐடியை அந்த குறிப்பிட்ட செயல்முறையை அமைக்கிறது இப்போது ஒவ்வொரு முறையும் நாம் ஃபோர்க் ஒரு புதிய செயல்முறையை உருவாக்குகிறோம் இது குழு ஐடியில் மிகவும் ஒத்த முறையில் செயலாக்கப்படும் இது அதன் பேரன்ட் செயல்முறையின் யுஐடியைப் பெறுகிறது இந்த முன்னோக்கில் மற்ற இரண்டு முக்கியமான செயல்பாடுகள் சூடோ மற்றும் ஸ்யு ஒரு குறிப்பிட்ட பயனருக்கு ஒரு குறிப்பிட்ட செயல்முறையின் சலுகைகளை அகற்ற உதவுகிறது எனவே ஒரு சூடோவை வெற்றிகரமாக முடித்தவுடன் இந்த செயல்முறை 0 இன் யுஐடியுடன் இயங்கும் இது குறிக்கும் இது ஒரு ரூட் பயனரின் அனைத்து சலுகைகளுடன் இயங்குகிறது எனவே இது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் இங்கே ஐடியை இயக்கினால் அந்த குறிப்பிட்ட பயனருக்கான அனைத்து ஐடிகளையும் இது என்னிடம் கூறுகிறது எனவே இங்கே ஐடி என்னிடம் சொல்கிறது யுஐடி 1000 என் ஜிட் 1000 மற்றும் பலவற்றைக் கூறுகிறது இப்போது நான் சூடோ ஐடி செய்யும்போது நான் பெற்றது யுஐடிஎன்பது 0 ஜிட் என்பது 0 மற்றும் பல எனவே அடிப்படையில் என்ன இங்கே பெறப்பட்ட விஷயம் என்னவென்றால் 0 இன் யுஐடி கொண்ட ஒரு சாதாரண பயனர் ஐடி கட்டளையை ரூட் பயனரின் சலுகையுடன் இயக்க சலுகைகளைப் பெறுகிறார் எனவே இது நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று கடவுச்சொல் என்பது ஒரு பயனரின் கடவுச்சொல்லை மாற்றுவதற்கான ஒரு கட்டளை இது ஒரு குறிப்பிட்ட பயனருக்கான கடவுச்சொல் இணைப்பு என்பதால் இது ஒரு பயனரால் இயக்கப்பட வேண்டும் எனவே சூடோ அனுமதி அந்த குறிப்பிட்ட பயனருக்கு வழங்கப்படக்கூடாது வேறுவிதமாகக் கூறினால் கடவுச்சொல் கட்டளை ஒரு பயனரால் தனது சாதாரண யுஐடியுடன் செயல்படுத்தப்படுகிறது மேலும் அந்த குறிப்பிட்ட கடவுச்சொல்லுக்கான சலுகைகளை அதிகரிக்க தேவையில்லை மற்றொரு விஷயம் என்னவென்றால் அனைத்து கடவுச்சொற்களும் என்க்ரிப்டட் வடிவத்தில் etcshadow இல் சேமிக்கப்பட்டுள்ளன இப்போது இந்த கோப்பு அனைத்து பயனர்களின் அனைத்து கடவுச்சொற்களையும் கொண்டுள்ளது எனவே எந்தவொரு சாதாரண பயனரால் அணுகக்கூடாது இதனால் லினக்ஸ் அமைப்பில் இந்த etcshadow ரூட் பயனருக்கு மட்டுமே சொந்தமானது இப்போது கடவுச்சொல் கட்டளையைப் பயன்படுத்தி கடவுச்சொல்லை மாற்ற அந்த பயனருக்கான நுழைவுடன் தொடர்புடைய இந்த etcshadow கோப்பில் எழுத வேண்டும் இங்கே சிந்திக்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் கடவுச்சொல் நிரல் சாதாரண பயனர் நிரலாக இயங்கும் ஒரு கோப்பு etcshadow ஐ ரூட்டுக்கு சொந்தமானதாக மாற்றும் இப்போது நாம் யூனிக்ஸ் மற்றும் லினக்ஸ் அமைப்பில் உள்ள பல்வேறு பொருள்களைப் பார்ப்போம் மேலும் பல்வேறு பொருட்களுக்கான பல்வேறு அக்சஸ் கன்ட்ரோல் கொள்கைகள் ஒரு பொதுவான யூனிக்ஸ் அமைப்பில் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் எனவே எடுத்துக்காட்டாக ஒரு கோப்பு உரிமைகள் ஒரு கோப்பில் உள்ள பல்வேறு செயல்பாடுகள் நிச்சயமாக உருவாக்கம் படிக்க எழுத செயல்படுத்துதல் நம்மிடம் உரிமையும் அனுமதிகளின் மாற்றம் குழு மாற்றம் தொடர்பான பிற செயல்பாடுகள் உள்ளன எனவே ஒரு குறிப்பிட்ட கோப்பின் உரிமையை சிஹச்ஒன் கட்டளை மூலம் ஒருவர் மாற்றலாம் இதேபோல் அனுமதிகளையும் மாற்றலாம் ஒரு chmod கட்டளை கொண்ட ஒரு கோப்பு மற்றும் chgrp கட்டளையுடன் ஒரு கோப்பின் குழுவை மாற்றலாம் அடைவுகளுக்கும் இதேபோன்ற செயல்பாடுகள் குறிப்பிடப்படுகின்றன ஒருவர் லிங்க் அல்லது அன்லிங்க் அடைவுகளை உருவாக்கலாம் ஒரு அடைவிற்குள் ஒரு கோப்பினை மறுபெயரிடலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட அடைவைப் பார்க்கலாம் எனவே இதை யூனிக்ஸ் அமைப்பில் நிர்வகிக்க ஒரு சிறிய அட்டவணை பராமரிக்கப்படுகிறது நம்மிடம் படிக்க எழுத மற்றும் செயல்படுத்த அனுமதிகள் உள்ளன மேலும் இந்த பல்வேறு கோப்புகளுக்கான அணுகல் கட்டுப்பாட்டை அடைவதற்கு நம்மிடம் மூன்று வெவ்வேறு வகைகளும் உள்ளன யுனிக்ஸ் அமைப்பால் பராமரிக்கப்படும் ஒரு சிறிய அட்டவணை நம்மிடம் உள்ளது நாம் படிக்க எழுத செயல்படுத்தும் செயல்பாடுகளை அந்த குறிப்பிட்ட பொருளின் மூன்று வெவ்வேறு வகையான பயனர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது ஒருவர் பொருளின் உரிமையாளர் இரண்டாவது உரிமையாளர் சொந்தமான குழு மற்றும் மூன்றாவது மற்ற பயனர்கள் எனவே இந்த ஒவ்வொரு நிகழ்விற்கும் கோப்பைப் படிக்கலாமா எழுத முடியுமா அல்லது செயல்படுத்த முடியுமா என்பதைக் குறிப்பிடலாம் எனவே இது கணினியில் உள்ள ஒவ்வொரு கோப்பிற்கும் ஒவ்வொரு அடைவுக்கும் குறிப்பிடப்படலாம் அதே நேரத்தில் ஒரு கோப்பகத்தை வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆனால் அடைவில் இயக்க அனுமதி அல்லது கோப்பகத்தில் X அனுமதி வேறு அர்த்தத்தைக் கொண்டுள்ளது எனவே இதன் அர்த்தம் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட அடைவைத் தேடலாம் எனவே அடிப்படையில் நீங்கள் அடைவின் உள்ளடக்கங்களை பட்டியலிடவோ அல்லது அடைவின் உள்ளடக்கங்களைப் படிக்கவோ முடியாது ஆனால் அடிப்படையில் அந்த அடைவின் பெயரை நீங்கள் தேடலாம் இவை கூடுதலாக படிக்க எழுத பிட்களை இயக்கவும் குறிப்பிடப்பட்டவை மற்றவை குறியீட்டு இணைப்புகள் அடைவு கோப்புகள் ஸ்டிக்கி பிட்கள் மற்றும் பல அம்சங்கள் ஓபன் சிஸ்டம் கால் ஐ பயன்படுத்தி ஒரு கோப்பைத் திறந்தவுடன் இப்போது கோப்பு விவரிப்பாளர்களைப் பார்ப்பீர்கள் அதில் நீங்கள் குறிப்பிட்ட கோப்பைப் படிக்க அல்லது எழுத அல்லது சேர்க்க விரும்பும் அனுமதிகளுடன் ஒரு கோப்பு பாதையை குறிப்பிடலாம் மேலும் நீங்கள் பெறுவது கோப்பு விளக்கமாகும் எனவே கோப்பு விளக்கத்தைப் பெறுவதில் முழு பாதுகாப்பும் உள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே எடுத்துக்காட்டாக உங்கள் ஓபன் சிஸ்டம் கால் வெற்றிகரமாக அந்த கோப்பை உருவாக்கியது அல்லது திறந்ததும் அந்த குறிப்பிட்ட கோப்பிற்கான கோப்பு விளக்கத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் அதன் பிறகு அந்த கோப்பில் சிறப்பு சோதனை எதுவும் செய்யப்படவில்லை எந்தவொரு அக்சஸ் கன்ட்ரோல் சோதனையும் இல்லாமல் நீங்கள் அந்த கோப்பைப் படிக்கலாம் மற்றும் எழுதலாம் எனவே இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு கோப்பு விளக்கத்தைப் பெற இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று ஓபன் சிஸ்டம் கால் ஐ பயன்படுத்துவதன் மூலம் வெற்றிகரமான கோப்பு விளக்கத்தை உங்களுக்கு வழங்குவதற்கு முன் எந்த அக்சஸ் கன்ட்ரோல் அனுமதிகள் இயக்க முறைமையால் சோதிக்கப்படும் கோப்பு விளக்கத்தைப் பெறுவதற்கான இரண்டாவது வழி மற்றொரு செயல்முறையிலிருந்து அல்லது பகிரப்பட்ட நினைவகத்திலிருந்து வருகிறது எடுத்துக்காட்டாக ஒரு செயல்முறை ஒரு சைல்ட் செயல்முறையை விட ஒரு சைல்ட் செயல்முறையை உருவாக்கும் போது அனைத்து கோப்பு விளக்கங்களையும் பெறலாம் இதனால் சைல்ட் செயல்முறையால் பெறப்பட்ட ஒரு கோப்பு விவரிப்பான் அதன் செயல்பாட்டில்ஓபன் சிஸ்டம் கால்லிருந்து வர வேண்டியதில்லை மாறாக அது உண்மையில் பேரன்ட் செயல்முறையிலிருந்து கோப்பு விளக்கத்தை பெறுகிறது கோப்பு விளக்கத்தைப் பெறுவதற்கான மற்றொரு வழி பகிரப்பட்ட நினைவகம் அல்லது சாக்கெட்டுகள் வழியாகும் எனவே இது ஒரு செயல்முறை பகிரப்பட்ட நினைவகம் மூலம் மற்றொரு செயல்முறைக்கு கோப்பு விளக்கத்தை அனுப்பக்கூடும் ஆகையால் அந்த இரண்டாவது செயல்முறையானது இயக்க முறைமையின் சரிபார்ப்பை வெளிப்படுத்தாமல் கோப்பைப் படிக்கவோ எழுதவோ முடியும் எனவே இந்த வழியில் அடையக்கூடியது என்னவென்றால் ரூட் பயனர்களால் மட்டுமே அணுகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கோப்பை என்னால் உருவாக்க முடியும் ஆனால் நான் இந்த குறிப்பிட்ட கோப்பைத் திறந்து அந்த கோப்பு விளக்கத்தை ஒரு ரூட் இல்லாத ஒரு சாதாரண பயனருக்கு அனுப்ப முடியும் இப்போது இந்த சாதாரண பயனர் இந்த குறிப்பிட்ட கோப்பை இயக்கவும் படிக்கவும் எழுதவும் முடியும் எனவே ஒரு சாதாரண பயனர் ஒரு கோப்பை படிக்க அல்லது எழுத முடியும் என்பது அடையப்படுகிறது எனவே செயல்முறைகளைப் பார்ப்போம் ஒரு செயல்முறை யுனிக்ஸ் பெயரிடலில் ஒரு பாடங்கள் மற்றும் பொருள் எனவே ஒரு செயல்பாட்டில் அனுமதிக்கக்கூடிய செயல்பாடுகள் ஒரு செயல்முறை கில்லர் செயல்முறை அல்லது ஒரு செயல்முறையை பிழைத்திருத்தம் எனவே பிழைத்திருத்தம் பொதுவாக ஒரு ptrace சிஸ்டம் கால் செய்யப்படுகிறது இது ஒரு செயல்முறையை கவனிக்கவும் மற்ற செயல்முறையை கட்டுப்படுத்தவும் அனுமதிக்கிறது ஜி பி போன்ற உங்கள் வழக்கமான பிழைத்திருத்தங்கள் அல்லது ஜி பியின் அனைத்து வெவ்வேறு வகைகளும் பொதுவாக ptrace சிஸ்டம் கால் பயன்படுத்தி ஒரு இடைவெளிகளை அமைக்கவும் பார்க்கவும் பல்வேறு நினைவக இடங்களைப் பார்க்கவும் பதிவு உள்ளடக்கங்களைப் படிக்கவும் மற்றும் பல சைல்ட் செயல்முறைக்காக உள்ளது ஒரு செயல்முறை உருவாக்கப்படும்போது அனுமதிகளைப் பொறுத்தவரை சைல்ட் செயல்முறை பேரன்ட் போலவே அதே யுஐடி மற்றும் ஜிஐடி பெறுகிறது அடிப்படையில் சைல்ட் செயல்முறை அனைத்து பேரன்ட்களுக்கும் யுஐடி மற்றும் ஜிஐடி ஆகியவற்றைப் பெறுகிறது இதேபோல் நீங்கள் ptrace ஐப் பயன்படுத்தும்போது ptrace அதே செயல்முறையுடன் மற்ற செயல்முறைகளை பிழைத்திருத்த முடியும் இதனால் நான் GDB ஐப் பயன்படுத்தினால் இது சிஸ்டம் கால் ptrace ஐ உட்புறமாக பயன்படுத்துகிறது GDB ஆனது ஒரே யுஐடியைக் கொண்ட செயல்முறைகளை மட்டுமே பிழைத்திருத்த முடியும் எனவே மற்ற பயனர்களின் செயல்முறையை என்னால் பிழைத்திருத்த முடியாது எனவே எனது அதே யுஐடியுடன் உருவாக்கப்பட்ட ஒரு செயல்முறையை மட்டுமே பிழைத்திருத்த முடியும் இது நிச்சயமாக ரூட்டிற்கு உண்மை இல்லை ரூட் அனைத்து செயல்முறைகளுக்கும் அணுகலைக் கொண்டுள்ளது எனவே கணினியில் இருக்கும் ஒவ்வொரு செயல்முறையிலும் GDB ஐ இயக்க முடியும் எனவே யுனிக்ஸ் அமைப்பில் நெட்வொர்க்குகளின் அனுமதிகளைப் பார்ப்போம் நெட்வொர்க் சாக்கெட்டில் அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் தரவை இணைக்க கேட்பது அனுப்புவது மற்றும் பெறுவது இப்போது நெட்வொர்க் சாக்கெட்டுகள் தொடர்பான அனுமதிகளைப் பொறுத்தவரை கோப்புகள் அல்லது வேறு எந்த சாதனங்களும் நெட்வொர்க் சாக்கெட்டுகள் யுஐடிகளுடன் தொடர்புடையவை அல்ல எனவே இதன் பொருள் யாராவது உண்மையில் ஒரு கணினியுடன் இணைக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட இயந்திரத்தை செய்ய இணைக்க அந்த கணினியில் சரியான பயனர் கணக்கை வைத்திருக்க வேண்டியதில்லை எனவே வெப்சர்வர்ஸ் என்று சொல்வதில் இது முக்கியமானது இப்போது நாம் ஒரு குறிப்பிட்ட கணினியில் வெப்சர்வரை ஹோஸ்ட் செய்யும் போது எந்தவொரு பயனரும் குறிப்பிட்ட இயந்திரத்தை செய்ய இணைக்க முடியும் மற்றும் அந்த குறிப்பிட்ட வெப்சர்வரில் உள்ள பக்கங்களைப் பார்க்க முடியும் அந்த பயனருக்கு சரியான லாகின் தேவையில்லை குறிப்பிட்ட வெப்சர்வர்ஸ் மேலும் எந்தவொரு செயல்முறையும் 1024 ஐ விட அதிகமான போர்ட் இல் கேட்க முடியும் 1024 க்கும் குறைவான நெட்வொர்க் போர்ட்களுக்கு இதற்கு சூப்பர் யூசர் சலுகைகள் தேவை ஏனெனில் இந்த போர்ட்கள் ஒரு சிறப்பு கணினி செயல்முறைகளை இணைத்துள்ளன 1024 ஐ விட அதிகமான செயல்முறைகளுக்கு கணினியில் உள்ள எந்தவொரு செயல்முறையும் உண்மையில் அந்த போர்ட் ஐ திறந்து கேட்கலாம் எனவே நீங்கள் ஒரு சாக்கெட்டை வெற்றிகரமாக திறந்தவுடன் மேற்கொண்டு சரிபார்க்க முடியாது எனவே எந்தவொரு சோதனை அல்லது மேலும் ஏதாவது அனுமதியுமின்றி நீங்கள் அந்த சாக்கெட் வழியாக தரவை அனுப்பலாம் மற்றும் பெறலாம் இதனால் அவை யூனிக்ஸ் அமைப்பில் உள்ள கோப்புகள் மற்றும் பிற பொருள்களுடன் ஒப்பிடப்படுவதைக் காண்கிறோம் நெட்வொர்க் சாக்கெட்டுகள் மிகவும் வித்தியாசமான முறையில் நடத்தப்படுகின்றன யுனிக்ஸ் அக்சஸ் கன்ட்ரோல் வழிமுறைகளை புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது செயல்படுத்த மிகவும் எளிதானது மற்றும் அனுமதிப்பது வழியில் நிறைய நெகிழ்வுத்தன்மை விஷயங்கள் செய்யப்படுகின்றன யுனிக்ஸ் அக்சஸ் கன்ட்ரோல் வழிமுறைகளில் பாதுகாப்புக்கு வரும்போது இன்னும் நிறைய சிக்கல்கள் உள்ளன ஒன்று முக்கிய சிக்கல்களில் ரூட் கிட்டத்தட்ட எதையும் செய்ய முடியும் எனவே அது கோப்புகளைப் படிக்கலாம் மாற்றலாம் அல்லது உருவாக்கலாம் அது எதையும் படிக்கலாம் அல்லது கோப்புகளை நீக்கலாம் அல்லது மாற்றலாம் அது குறிப்பிட்ட கோப்புகளின் உரிமையாளரிடமிருந்து சுயாதீனமாக எந்த கோப்புகளையும் படிக்கலாம் அல்லது எந்த கோப்புகளையும் இயக்கலாம் இப்போது இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் கணினி நிர்வாகி நம்பகமானவராக இருந்தால் முழு அமைப்புகளின் ரகசியத் தரவையும் கசியவிட முடியும் என்பதாகும் மேலும் ரூட் நிரல்களில் சமரசம் ஏற்பட்டால் எடுத்துக்காட்டாக ரூட் புரோகிராம்களில் ஒன்றில் இடையக வழிதல் பாதிப்பு இருந்தால் பின்னர் அந்த நிரல் சமரசம் செய்யப்படுகிறது பின்னர் தீம்பொருள் கணினிக்கு ரூட் அணுகலைப் பெறுகிறது இதனால் முழு கணினியையும் சமரசம் செய்கிறது ஏனெனில் தீம்பொருள் கணினியில் உள்ள எல்லா கோப்புகளையும் படிக்கவும் எழுதவும் முடியும் யுனிக்ஸ் அக்சஸ் கன்ட்ரோல் வழிமுறைகளின் மற்றொரு சிக்கல் என்னவென்றால் இது மிகவும் கரடுமுரடானது எனவே X பயனர் போன்ற மிகவும் சிக்கலான அக்சஸ் கன்ட்ரோல் வழிமுறைகள் கோப்புகளை எழுத Y நிரல்களை இயக்க முடியும் Z இந்த யூனிக்ஸ் அக்சஸ் கன்ட்ரோல் வழிமுறைகளில் மிக எளிதாக குறிப்பிடப்படவில்லை மேலும் பயனர்கள் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக தங்களை எளிதில் தற்காத்துக் கொள்ள முடியாது எனவே ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு சாதாரண பயனர் மற்றும் தீம்பொருளைக் கொண்ட ஒரு குறிப்பிட்ட நிரலை அவர் இயக்குகிறார் என்று உதாரணமாகச் சொல்வோம் இப்போது ஒரு தீம்பொருள் அந்த குறிப்பிட்ட அமைப்பின் அனைத்து கோப்புகளையும் அந்த அமைப்பிலிருந்து நீக்குகிறது இதில் அனைத்து முக்கியமான கோப்புகளும் அடங்கும் இப்போது அந்த குறிப்பிட்ட சம்பவத்திற்கு பயனரை நாம் குறை சொல்ல முடியாது ஏனெனில் இது பயனர்களின் தவறு அல்ல கோப்புகளை நீக்குவது தீம்பொருளால் செய்யப்பட்டது எனவே இதுபோன்ற குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பாதுகாப்பது கடினம் யுனிக்ஸ் இடஎல்லையில் அக்சஸ் கன்ட்ரோல் வழிமுறைகளின் மற்றொரு சிக்கல் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட கோப்பிற்கு ஒரு பயனரும் ஒரு குழுவும் மட்டுமே குறிப்பிட முடியும் பெரும்பாலும் இரண்டு பயனர்கள் ஒரு குறிப்பிட்ட கோப்பை சொந்தமாக்க விரும்பும் இடத்தில் நமக்கு அதிக நெகிழ்வுத்தன்மை தேவைப்படும் யூனிக்ஸ் கோப்பு முறைமைகளில் இது எப்போதும் சாத்தியமில்லை எனவே நிலையான யூனிக்ஸ் அக்சஸ் கன்ட்ரோல் கொள்கைகளில் பல சிக்கல்கள் உள்ளன மற்றும் யூனிக்ஸ் அமைப்புகளின் பல வகைகள் உள்ளன அவை உண்மையில் மிகவும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளன எனவே இந்த விரிவுரையில் நாம் பார்ப்பது போல் யூனிக்ஸ் அக்சஸ் கன்ட்ரோல் வழிமுறைகளில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன எனவே பல யூனிக்ஸ் பக்குவங்கள் உண்மையில் இன்பர்மேஷன் ஃப்ளோ கொள்கைகள் எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்தி மிகச் சிறந்த அக்சஸ் கன்ட்ரோல் கொள்கைகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளன எனவே அடுத்த விரிவுரையில் இன்பர்மேஷன் ஃப்ளோ கொள்கைகள் பற்றிய கூடுதல் விவரங்களைப் பார்ப்போம்